அடுத்து மற்றுமொரு திரவ பண்பான பரப்பு இழு விசை பற்றி கற்கலாம் பரப்பு இழு விசை என்ன செய்யும் மற்றும் என்ன செய்யாது என்பதையும் தெரிந்துகொள்ளலாம் முதலில் பரப்பு இழு விசை பற்றி இங்கே ஒரு சில படங்களில் பார்க்கலாம் உதாரணமாக நம்மிடையே ஒரு திரவ துளி இருப்பதாகக் கொள்வோம் அது மற்றொரு திரவத்துடன் தொடர்பில் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் என்று பார்க்கலாம் நிறைய தருணங்களில் பரப்பு இழு விசையானது ஒரு அதிசயிக்கத்தக்க செயல்பாடுகளை உருவாக்குகின்றது இது திரவத் துளி மற்றும் திரவ தாரைகளில் ஒருவிதமான உறுதியற்ற தன்மைகளை ஏற்படுத்துகிறது பரப்பு இழு விசையின் அளவீடுகளை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் இதற்கு பின்னால் உள்ள கணிதவியலை ஆர்வமுடன் கற்பீர்களா என்பது தெரியவில்லை ஆனாலும் முயற்சி செய்கிறேன் இரண்டாவதாக மற்றுமொரு உதாரணத்தைப் பார்க்கலாம் பின்னால் நாம் காணப்போகும் சில உதாரணங்கள் முன்னால் இதுவரை நாம் பார்த்த சில உதாரணங்களை விட சிறப்பாக இருக்கும் இது திரவ நெடுவரிசை உருவாக்குவதற்கு ஒரு முனைப்பாக இருக்கும் ஒரு திரவ நெடுவரிசை ஆனது உடைந்து விடுகிறது அதற்கு காரணம் இரண்டு விதமான விசைகள் ஆகும் ஒன்று பாகியல் விசை மற்றொன்று பரப்பு இழு விசை இவை இரண்டிற்குமே எப்போதும் ஒரு போட்டி உண்டு எப்பொழுது பாகியல் விசை பரப்பு இழு விசையை விட அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுது அந்த திரவ நெடுவரிசை சிறு சிறு துண்டுகளாக உடைந்து விடுகிறது மூன்றாவது உதாரணமாக தொடர் திவலைகளை பற்றி பார்க்கலாம் அவை திண்ம கோளங்கள் அல்ல அவை நகரும் போது தொடர்ந்து சிதைந்து கொண்டே இருக்கும் இந்த தொடர் திவலைகளில் முதலில் வரும் திவலை பெரிதாகவும் அதைத் தொடர்ந்து வரும் திவலைகள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கின்றன இது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இயற்பியலின் அடிப்படையில் உற்று நோக்கும் போது சிக்கலான ஒரு அமைப்பாகும் ஒரு திண்ம சுவர் மேலிருந்து கீழே விழுவதைப் போல இது ஒரு எளிதான அமைப்பு அல்ல ஆகையால் திரவ இயக்கவியல் ஆனது ஒருவகை ஆர்வத்தைத் தூண்டக் கூடியதாக உள்ளது ஆனால் சிறிய பருப்பொருட்களின் செயலாக்கத்தை போல் அற்பமானது அல்ல இங்கே மற்றுமொரு உதாரணத்தை பார்ப்போம் மேற்கண்ட படத்தில் காட்டப்பட்டுள்ள சாயத்தின் தோரணை அந்த திரவத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இதே ஆர்வத்துடன் பரப்பு இழுவிசை தாத்பரியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போது பரப்பு இழு விசையின் அடிப்படை கோட்பாடுகளை பற்றி காணலாம் ஒரு கொள்கலனில் திரவம் மற்றும் ஆவி இருப்பதாகக் கொள்வோம் இவை இரண்டிற்கும் நடுவே ஒரு இடைப்பட்ட அடுக்கு உள்ளது அந்த இடைப்பட்ட அடுக்கில் உள்ள மூலக்கூறுகளை பற்றி நாம் கவனம் செலுத்துவோம் அந்த அடுக்கில் உள்ள சில மூலக் கூறுகளை நாம் இனம் காண்போம் அந்த இடைப்பட்ட அடுக்கில் உள்ள மூலக்கூறுகளின் மீது எந்த வகையான விசைகள் செயல்படுகின்றன என்பதை ஆராய்வோம் அந்த இடைப்பட்ட அடுக்கில் ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கு பக்கத்திலும் மற்றுமொரு மூலக்கூறு உள்ளது அந்த மூலக்கூறுகளின் ஒரு பக்கத்தில் திரவமும் மற்றொரு பக்கத்தில் நீராவியும் உள்ளது ஆவியின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விடக் குறைவு அதனால் மூலக்கூறானது திரவத்தின் பக்கம் நோக்கி இழுக்கப்படுகிறது எனவே அந்த மூலக்கூறின் மீது நிகர கூட்டு விளைவு விசை செயல்படுகிறது அதனால் அந்த மூலக்கூறு அந்த திரவத்தில் கரைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஆனால் அங்கே ஒரு இடைப்பட்ட அடுக்கு இருப்பதால் அப்படி எதுவும் நடக்கவில்லை நிகர விசை அந்த மூலக்கூறின் மீது செயல்பட்டாலும் அது அந்த இடைப்பட்ட அடுக்கில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துகிறது கூடுதலாக ஏதோ ஒரு ஆற்றல் அந்த நிகர விசையை மீறி அந்த மூலக்கூறை அதே இடத்தில் நிலைநிறுத்த வைக்கிறது இதுவே பரப்பு ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒருவகை பரப்பு ஆற்றலாக இருந்தாலும் இழு விசையாகவே கருதப்படுகின்றது இந்த மூலக்கூறு மீது செயல்படும் இந்த இழு விசையே பரப்பு இழுவிசை ஆகும் பரப்பு ஆற்றல் மற்றும் பரப்பு இழுவிசை ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது பரப்பு இழுவிசை ஆனது ஒரு அலகு நீளத்தில் செயல்படும் விசை ஆகும் அந்த நீளமானது சுற்றளவின் நீளத்தில் செயல்படும் விசை ஆகும் பரப்பு இழு விசையின் SI அலகு நியூட்டன்மீட்டர் உண்மையில் சொல்லப்போனால் இது பரப்பு விசையின் குணகம் ஆகும் பரப்பு இழுவிசையானது குறிப்பிட்ட நீளத்தின் மடங்கு ஆகும் பரப்பு இழுவிசை குறிப்பிடுவதற்கு இரண்டு வகையான குறியீடுகளை பயன்படுத்துகிறோம் அவை மற்றும் ஆகும் இப்பொழுது இந்த பரப்பு இழுவிசை ஆனது ஒரு அமைப்பை எவ்வாறு சம நிலையில் வைத்திருக்கிறது என்பதை பார்ப்போம் உதாரணமாக ஒரு திவலை அல்லது திவலையின் ஒரு பகுதி ஒரு திண்மத்தின் மீது இருக்கிறது என்றே எடுத்துக்கொள்வோம் திரவம் ஆவி மற்றும் திண்மம் ஆகியவை இங்கே காட்டப்பட்டுள்ளது திரவம் ஆவி மற்றும் திண்மம் இடையே ஒரு மும்முனை சந்திப்பு உருவாகிறது அவற்றிற்கிடையேயான தொடர்பையும் இங்கே நாம் காணலாம் ஒரு அமைப்பை சமநிலையில் நிலைநிறுத்துவதற்கு குறிப்பிட்ட திசையில் ஒருவகை விசையானது செயல்படுகிறது நிலை நிறுத்தும் இந்த விசையானது பரப்பு இழு விசைக்கு எதிர் திசையில் இருக்கும் இது திண்ம மற்றும் ஆவியின் இருகட்ட தன்மையால் உண்டாகிறது பரப்பு இழு விசையை svஎன்று குறிப்போம் S திண்மத்தையும் V ஆவியையும் குறிக்கிறது பரப்பு இழு விசை என்றாலே அங்கே பருப்பொருட்களின் இரு கட்ட தன்மை உள்ளது என்று பொருள் கொள்ளலாம் அதாவது திண்மம் மற்றும் ஆவி அதனால் பரப்பு இழு விசையானது இடை அடுக்கிற்கு தொடுநிலையில் இருக்கும் இதை LV அல்லது VLஎன்று குறிக்கலாம் அவற்றிற்கிடையேயான தொடுகோணம் என்க சமநிலையின் இருப்பை கிடைமட்ட திசையில் LSLVcos SVஎன்று எழுதலாம் எப்போதெல்லாம் ஒரு சிறிய பரப்பு அல்லது சிறிய நீளத்தை கருத்தில் கொள்கிறோமோ அப்போது அந்த நீளமானது அனைத்து திசைகளிலும் நீங்கி விடுகிறது அதனால் σ மட்டுமே மீதம் இருக்கும் அடிப்படையில் இது விசையின் சமநிலை என்று பார்த்தாலும் இது பரப்பு இழு விசையின் குணக சமநிலை என்றே கருதப்படும் அதனால் cos SV LS LV என்று பெறலாம் ஒரே நேரத்தில் இரு கட்டங்களின் பரப்பு இழு விசையின் குணகம் தெரிந்தால் அந்த இரு கட்டங்களுக்கு இடையேயான தொடுகோணத்தை கண்டு பிடிக்கலாம் இது ஒரு நிலையான தொடு கோணம் ஆகும் ஒருவேளை நிலையற்றதாக இருந்தால் இது யங் குணகசமன்பாடாகும் இந்த சமன்பாடானது சமநிலையில் தொடு கோணத்திற்கும் பரப்பு இழு விசை குணகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகிறது இது சமநிலையில் மட்டும் தான் நிகழுமா அல்லது வேறேதும் உள்ளதா என்ற கேள்வி எழும் இதை விளக்குவதற்கு ஒரு பரப்பின் மீதுள்ள சிறிய துளியை நீட்பதாக கொள்வோம் இந்த நீட்சியில் உள்ள இயக்கவியலை பற்றி பார்க்கலாம் நீட்சிக்கு காரணமான விசையையும் துளியின் உருமாற்றத்தையும் பற்றி காணலாம் ஒரு படத்தின் உதவியுடன் இதை விளக்கலாம் திவலையானது A மற்றும் B லிருந்து A' மற்றும் B'க்கு நீட்சிப்பதாக கொள்வோம் இதே போல் மற்ற புள்ளிகளுக்கு வரைந்து பார்த்தோமேயானால் நமக்கு C மற்றும் Dன் புதிய புள்ளிகள் C' மற்றும் D' கிடைக்கும் திவலையானது நீட்சிக்கப்பட்டாலும் அதன் உருவ பண்புகளில் எந்த மாற்றமும் இல்லை திவலையின் உருவ அமைப்பானது இரண்டு விதமான கோடுகளால் காண்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று AB மற்றும் CD மற்றொன்று BC மற்றும் AD ஆகையால் திவலையானது இரண்டு விதமான வளைவு கோடுகளை வெவ்வேறு தளங்களில் பெற்றுள்ளது வளைவு ஆரத்தை R1 என்க R1ஐ பொறுத்து இடப்பெயர்ச்சி உள்ளது R1ஆனது மையம் வரை நீள்கிறது அதனால் இதை ஒரு வளைந்த பரப்பு என்று கருத்தில் கொள்க அந்த இடப்பெயர்ச்சியை Z என்க அந்த வளைவு பரப்பின் அளவுகள் x மற்றும் y என்க நீட்சிக்கு பிறகு அதன் அளவுகள் x x மற்றும் y y என்று மாறுகிறது அதனால் R1R1ΔZ xxΔxR1ΔZ xΔx இப்போது நீட்சிக்கப்பட்ட பரப்பின் மீது என்னென்ன விசைகள் செயல்படுகின்றன என்பதை பார்ப்போம் அந்த பரப்பின் வெளி மற்றும் உள் பக்கங்களில் அழுத்த வேறுபாடு உண்டாகிறது என்று கருதுக இது ஒரு சவ்வு ஆகும் இந்த சவ்வின் மீது வெளி மற்றும் உள்புறத்தில் அழுத்த வேறுபாடு உண்டாகிறது அந்த அழுத்த வேறுபாட்டை p என்க இந்த அழுத்த வேறுபாடு ஆனது விசையை அதிகரிக்கிறது அது என்ன விசை xy என்ற செவ்வக பரப்பின் மீது அந்த விசையானது செயல்படுகிறது இது சிறிய அமைப்பாக இருப்பதால் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்கு இதை வளை பரப்பாக கருதாமல் செவ்வகமாக கருதுகிறோம் அந்த சவ்வின் மீது உள் மற்றும் வெளிப்புறங்களில் ஏற்படும் அழுத்த வேறுபாட்டினால் உண்டாகும் விசையை pxy எனவும் pxy Z என்பதை விசையால் செய்யப்பட்ட வேலை எனவும் கொள்க இந்த வேலையானது pஆல் உண்டாகிறது அதுவே பரப்பு ஆற்றலுக்கு காரணமாகவும் உள்ளது இதுவே பரப்பு இழுவிசையினால் செய்யப்பட்ட வேலையாகும் இந்த விசையை பரப்பு இழுவிசை குணகத்தால் மாறும் பரப்பளவை பெருக்கி வரும் தொகையால் குறிக்கலாம் இந்த பரப்பு இழுவிசை ஆல் செய்யப்பட்ட வேலையானது இரண்டு கட்ட அடுக்கின் பரப்பு இழுவிசை குணகத்தையும் மாறும் பரப்பளவையும் கொண்டு அறியலாம் வேலை xΔx yΔy xy σ xΔy yΔx செய்யப்பட்ட வேலையானது நீட்சிக்கப்பட்ட பரப்புடன் தொடர்புடையது அழுத்த வேறுபாட்டால் உண்டான இடப்பெயர்ச்சி ஆனது நீட்சித்த பரப்பை அதே நிலையில் வைத்திருக்க தேவையான ஆற்றலை கொடுக்கிறது

pxyz xy yx pΔz ΔxxΔyy இந்த தொடர்பை xx zR1 எனக் குறிக்கலாம் இதை வேறு மாதிரி yஐ பொறுத்து எழுதினால் p σ 1R1 1R2 என்று நமக்கு கிடைக்கும் R2 என்பது மற்றொரு சிறிய அமைப்பின் ஆரவளை ஆகும் சமநிலையில் இடை அடுக்கில் ஒரு உறுப்பு உள்ளபோது அழுத்த வேறுபாட்டையும் பரப்பு இழு விசை குணகத்தையும் மற்றும் ஆரவளையையும் மேற்கண்டவாறு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் சிறப்பு நிலை உதாரணமாக கோள குமிழியை எடுத்துக்கொள்வோம் அந்தக் கோள குமிழி ஒரு சமதளத்தில் இருப்பதாகக் கொள்வோம் அதனுடைய ஆரம் R என்க கோள குமிழிக்கு R1 R2 R திவலை மற்றும் குமிழிக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்போம் திவலையின் உள்ளே முழுவதும் திரவம் நிரம்பியிருக்கும் வெளியே ஆவி போன்ற அமைப்பு இருக்கும் ஆனால் குமிழியில் ஒரு மெல்லிய திரவ அடுக்கும் வெளி மற்றும் உள்புறத்தில் வேறு ஏதோ ஒன்று இருக்கும் ஆவியாக இருக்கலாம் குமிழியில் இரண்டு விதமான திரவ மற்றும் ஆவி இடை அடுக்குகள் உள்ளன ஒன்று உள்பக்கம் இருக்கும் ஆவிக்கும் உள்பக்க திரவத்திற்கும் மற்றொன்று வெளிப்புறத்தில் இருக்கும் திரவத்திற்கும் வெளிப்புற ஆவிக்கும் நடுவே உள்ளது அந்த மெல்லிய திரவ அடுக்கானது இரண்டு இடை அடுக்குகள் உருவாக காரணமாகிறது அழுத்த வேறுபாடுகளை கணக்கிட இவ்விரண்டு அடுக்குகளின் அழுத்தத்தை பெருக்க வேண்டும் இயற்பியல் நிலைகளைப் பொருத்து இடை அடுக்குகள் உருவாகும் பட்சத்தில் அழுத்த வேறுபாட்டினை பரப்பு இழுவிசை குணகத்துடன் எவ்வாறு தொடர்பு படுத்துவது என்பதை மேற்கண்ட படத்தில் பார்க்கலாம் பொதுவாக இப்படி ஒரு இடையே அடுக்கில் ஒருபக்கம் ஆவியும் மற்றொரு பக்கம் திரவமும் இருப்பதாகக் கொள்வோம் எந்த பக்கம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பரப்பு இழுவிசை இந்த திசையில் செயல்படும்போது ஆவியின் பக்கமுள்ள அழுத்தம் pV எனவும் திரவத்தின் பக்கம் உள்ள அழுத்தம் pL எனவும் pV ஆனது மேலிருந்து கீழாகவும் pL ஆனது உள்ளிருந்து மேலாகவும் பரப்பு இழுவிசை ஆனது அந்த அடுக்கை வெளிப்புறம் கீழ் நோக்கி இழுப்பதாகவும் கொள்வோம் அந்த அடுக்கை சமநிலையில் வைத்திருக்க வேண்டுமானால் pL ஆனது pVஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இங்கே இரண்டு விதமான அழுத்தங்கள் கிடைக்கின்றன ஒன்று p மற்றொன்று pLக்கும் pVக்கும் உள்ள அழுத்த வேறுபாடு இந்த இரண்டில் எது அதிகமோ அதன்மூலமே இந்த அமைப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும் yஅச்சில் திவலைகளின் சமநிலையைப் பற்றி நாம் இன்னும் பார்க்கவில்லை y அச்சை பொருத்தவரை அங்கே ஒரே ஒரு மேல் நோக்கிய விசை மட்டுமே திவலையின் மீது செயல்படுகிறது அதை சமன் செய்வதற்கு y அச்சில் வேறெந்த விசையும் இல்லை எனவே திவலையானது மேல் நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது சம பரப்பிற்கும் திரவ மூலக்கூறுகளுக்குக்கும் இடையே உள்ள தொடர்பானது மூலக்கூறு கவர்ச்சி விசையின் மூலமாக வெளிப்படும் அனைத்து மூலக்கூறு கவர்ச்சி விசைகளும் பரப்புக் கவர்ச்சி விசையை சார்ந்ததல்ல மேற்கண்ட திவலை அமைப்பில் ஒரு நிகர செங்குத்து விசை செயல்படுவதாக கொள்வோம் அது ஒரு சமதளத்தின் மீது ஒரு கட்டி துண்டு இருப்பதை போன்றதாகும் மூலக்கூறு கவர்ச்சி விசையின் பெரிய அளவிலான வெளிப்பாடே அந்த நிகர செங்குத்து விசை ஆகும் அந்த செங்குத்து விசை பற்றி இங்கே வெளிப்படையாக குறிப்பிடவில்லை ஆனால் இது போன்ற அமைப்புகளில் இந்த செங்குத்து விசையை கணக்கில் கொள்ள வேண்டும் சமநிலை தன்மைகளில் இந்த செங்குத்து விசையானது முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டு விதமான சமநிலைகளில் ஒன்றை இங்கே பார்த்தோம் மற்றொன்று cos என்ற சமன்பாட்டோடு விவரிக்கப்பட்டுள்ளது இவ்விரண்டும் சமநிலை சம்பந்தமான காரணிகளாகும் இதை தவிர்த்து வேறு சில முக்கிய காரணிகளும் உள்ளன ஒரு அமைப்பின் ஆற்றலை குறுக்கும் பொழுது அது சமநிலைத் தன்மையை அடைகிறது பரப்பு ஆற்றலின் சமநிலையை Rஐ பொறுத்து அதன் பகுதிப்பெறுதிகள் மூலமாகவும் ன் மதிப்பை பூஜ்ஜியம் என கொண்டும் நாம் விவரிக்கலாம் இரண்டாவது பெறுதி நேர்மறையானது அதாவது பூஜ்ஜியம் சரிவை கொண்டது என்றோ அதன் மதிப்பு குறைந்தபட்சம் ஆனது என்றோ மேற்கண்ட சமன்பாடு தெரிவிக்காது இவையாவும் சமநிலைக்கு தேவையான காரணிகளாக இருந்தாலும் இன்னும் பிற காரணிகள் உள்ளன இந்த காரணிகள்யாவும் சமநிலை அமைப்பை பூர்த்தி செய்தாலும் குமிழி மற்றும் திவலையில் சில நிலையற்ற தன்மைகள் உள்ளன அதை நாம் ஏற்கனவே சில படங்கள் மூலம் பார்த்துள்ளோம் இந்த பகுதியில் பரப்பு இழுவிசை பற்றியும் அதன் விளைவுகளைப் பற்றியும் பார்த்தோம் மேலும் சிலவற்றை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்